இந்தநுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக கடந்த சில தொகுதிக்கூறுகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்பதால் செயலில் உள்ள சுற்றுகள் வடிவமைப்பு பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் முந்தைய தொகுதிகளில் ஒரு பெருக்கியுடன் தொடர்புடைய மின்மறுப்பு பொருத்தத்தைப் பற்றி நாம் விவாதித்தோம் குறிப்பாக உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்பு பொருத்தம் பற்றி நாம் விவாதித்தோம் இப்போது இந்த பொருத்தத்தின் குறிக்கோள் என்னவென்றால் முதலில் நிறுவப்பட வேண்டியது என்ன ஒரு பெருக்கி போன்ற செயலில் உள்ள சுற்று ஒன்றை வடிவமைக்கும்போது பல்வேறு குறிக்கோள்கள் உள்ளன அந்த குறிக்கோள்களை பட்டியலிடுவோம் எனவே முதலில் நீங்கள் பல்வேறு குறிக்கோள்களைக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் முதலாவது நீங்கள் சுற்று நிலையானதாக இருக்க வேண்டும் இன்னும் சிறிது நேரத்தில் அடுத்த சில ஸ்லைடுகளில் ஆற்றல் மாற்றி பவர் கெயின் என்னவென்று பார்ப்போம் இது ஜி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது பின்னர் டி சி சார்பு மற்றொரு முக்கிய ஒன்று ஏனெனில் அனைத்து செயலில் உள்ள சாதனங்களுக்கும் தேவைப்படுகிறது செயலற்ற சாதனங்களைப் போலல்லாமல் அவை இயங்குவதற்கான சரியான டி யைக் கொண்டிருக்க அவை உள்ளீட்டு திறனில் செயலில் இயங்குகின்றன செயலில் உள்ள சாதனத்திற்கு தனி டி சி கம்பிகள் தேவை திறன் சேர்க்கப்பட்ட பயனுறுதிறன் அல்லது பிஏஇ போன்ற பிற வடிவமைப்பு குறிக்கோள்களும் உள்ளன பின்னர் நாம் அகலகற்றை வைத்திருக்கிறோம் நாம் இரைச்சல் அல்லது இரைச்சல் உருவம் கொண்டிருக்கிறோம் பெருக்கி வடிவமைப்பைப் பற்றி விவாதிக்கும்போது இந்த அம்சங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் பின்னர் வெளியீட்டு திறன் முக்கியமாக் இருப்பதால் எவ்வளவு திறன் அல்லது அகலகற்றை அல்லது எவ்வளவு டிசி திறனை எடுக்கும் என்பது மட்டுமல்ல அது எவ்வளவு வெளியீட்டு திறனை அளிக்கிறது என்பதாகும் அதுமட்டுமின்றி இறுதியாக நேர்கோட்டுத்தன்மையையும் கொண்டுள்ளது இது பெருக்கி வடிவமைப்பின் மற்றொரு மிக முக்கியமான அம்சமாகும் இது எப்படி நேரியல்பண்பபை கொண்டிருக்கும் அதாவது பெருக்கியின் உள்ளீட்டு வெளியீட்டு தொடர்பு ஒரு நேரியல் தொடர்புக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறது என்பது வெளியீடு உள்ளீட்டுக்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் அங்கு செல்வதற்கு முன் சிலவற்றை வரையறுக்க விரும்புகிறோம் எனவே அவற்றை பார்ப்போம் எனவே ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் அளவுரு அணியுடன் நமது பெருக்கியை கொண்டுள்ளோம் பின்னர் எங்களிடம் ஒரு பளு இசட்எல் மற்றும் ஒரு மின்மூலம் இஎஸ் உள்ளது நான் முன்பு கூறியது போல் பளு மற்றும் மூலத்தின் பிரதிபலிப்பு குணகம் முறையே காமா எஸ் மற்றும் காமா எல் என தரப்படுகிறது மற்றும் பெருக்கியின் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் மற்றும் வெளியீட்டு பிரதிபலிப்பு குணகம் ஆகியவை காமா இன் மற்றும் காமா அவுட் என வழங்கப்படுகின்றன பின்னர் இதை நான் முன்பே குறிப்பிட்டேன் சரியான உள்ளீட்டு பொருத்தத்திற்காக மூலத்திற்கும் பெருக்கி உள்ளீட்டிற்கும் அல்லது டிரான்சிஸ்டரின் ஆம்ப்ளி அல்லது நீங்கள் செயல்புரியும் செயலில் உள்ள சாதனத்தின் இடையில் உள்ளீட்டு பொருந்தக்கூடிய நெட்வொர்க் என்று ஒன்றை வைக்க வேண்டும் எனவே அந்த டிரான்சிஸ்டரை கொள்வோம் பின்னர் வெளியீட்டு பளு மற்றும் டிரான்சிஸ்டரின் வெளியீட்டிற்கு இடையில் இருக்கும் ஒரு வெளியீட்டு பொருந்தும் நெட்வொர்க்மும் நமக்குத் தேவை எனவே இது எனது ஆர்எல் எனவே இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ள வடிவமைப்பு உங்களுக்குத் இந்த உள்ளீட்டு பொருத்தம் மற்றும் வெளியீட்டு பொருத்தம் தெரியும் மேலும் இந்த உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பொருந்தக்கூடிய நெட்வொர்க்குகளின் நோக்கம் என்னவென்றால் பொருத்தமான காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றைப் பெறுவது இது பல்வேறு நிலைமைகளை பூர்த்தி செய்யும் உள்ளீட்டு பொருத்தம் மற்றும் வெளியீட்டு திறன் இரைச்சல் ஆகியவை அந்த அளவுகோல்களாகும் மற்றும் இன்று நான் விரிவுரையில் முன்னர் குறிப்பிட்ட அனைத்து அளவுகோல்களையும் அறிந்து கொள்ளுங்கள் எனவே கேள்வியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது பல வடிவமைப்பு குறியீடுகள் இருப்பதால் நாம் எதைத் தேர்ந்தெடுப்பது என்பதுதான் எனவே காமா எஸ் ன் ஒரு மதிப்பு உங்களுக்கு ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மின்மறுப்பைக் கொடுக்கக்கூடும் என்பது தெரியும் மேலும் வெளியீட்டு திறன் சேர்க்கப்பட்ட பயனுறுதிறனை உங்களுக்குத் தரக்கூடும் உகந்த காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றை நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்கிறீர்கள் காமா எஸ் ன் ஒரு மதிப்பு அல்லது காமா எல் ஒரு மதிப்பு உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பீர்கள் என்று நான் சொல்லும்போது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அதனால் எனக்கு நிலைத்தன்மை என்ற ஒரு குறிக்கோள் இருக்கலாம் காமா எஸ் அல்லது காமா எல் ன் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகள் இருக்கலாம் அவை காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகள் கொண்டிருந்தால் நிலைத்தன்மை அளவுகோல்களை பூர்த்தி செய்ய முடியும் இது காமா எஸ்ஐ தேர்ந்தெடுப்பதில் நமக்கு சில எளியவழிகளை கொடுக்கிறது அது காமா எஸ் மற்றும் காமா எல் இரைச்சல் அல்லது கெயின் போன்ற பிற அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வைக்கிறது எனவே குறிப்பிட்ட கெயின் இலக்கைக் கொண்ட வடிவமைப்பு இலக்குகளைச் கருதுங்கள் அதனை அதிகபட்ச கெயின் ஜிடி எனவும் கருதலாம் மீண்டும் ஜி டிக்கு அதிகபட்ச கெயின் இருக்கக்கூடும் என்று கருதுங்கள் இப்போது ஜிடி என்பது என்ன அதனை கருத்தில் கொண்டு இதனை பெருக்கியிலுள்ள பவர் கெயினின் சரியான வரையறை எனலாம் ஒரு பெருக்கியில் பவர் கெயின் மிகவும் பயனுள்ள மதிப்பு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் கணக்கிட எளிதானது அல்லது வடிவமைக்க எளிதானது அல்ல அதனை பின்னர் பார்ப்போம் எனவே அதிகபட்ச கெயின் ஜிடி அதிகபட்சம் இருக்கக்கூடும் மற்ற எல்லா கெயின்களும் ஜிடி யைவிட குறைவாக இருக்கும் மற்ற அனைத்து கூடுமானவைகளும் குறிப்பிட்ட காமா எஸ் இது நாம் கூறியது போல குறைவான இரைச்சல் அல்லது உகந்த இரைச்சலுக்கானது அதிகபட்ச நேரியல் தன்மை கொடுக்கும் ஆகவே இந்த இரைச்சல் நிலைத்தன்மை மற்றும் பவர் கெயினை அடைவது என்பதை முதலில் பார்ப்போம் ஆனால் முதலில் நாம் கெயினின் அம்சத்தில் கவனம் செலுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் அதிகபட்ச கெயினை அடைய விரும்பினால் அது என்னவாக இருக்க வேண்டும் இப்போது பூர்வாங்க பதிலை பொதுவான அறிவால் கொடுக்க முடியும் அதாவது காமா எஸ் காமா இன் ன் இணைஎண்ணாகவும் காமா எல் காமா அவுட்டின் இணைஎண்ணாகவும் இருக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது போன்ற ஒரு பெருக்கி நம்மிடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அதிகபட்ச ஆற்றல் மாற்றி பவர் கெயினுக்கான ஆரம்ப பதில் ஜிடி அதிகபட்சம் இசட்எஸ் இசட் இன் க்கான ஸ்டாருக்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் இசட்எல் இசட்அவுட் ஸ்டாருக்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது காமா எஸ் காமா ஸ்டாருக்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் காமா எல் காமா அவுட் ஸ்டாருக்கு சமமாக இருக்க வேண்டும் இது பூர்வாங்க பதில் இதன் அடிப்படையில் இந்த பவர் கெயின்களை பற்றி நான் உங்களுக்கு பல வரையறைகளைத் தருவேன் நான் முன்பு கூறியது போல இதை அடிப்படையாகக் கொண்டிருக்கவில்லை பல்வேறு வரையறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம் முதலில் மீண்டும் எனது பெருக்கியை ஒரு முறை வரைந்து கொள்கிறேன் முதல் வகை திறன் வரையறை ஜி இது பவர் கெயின் அல்லது மாற்றாக இயக்க பவர் கெயின் என்று அழைக்கப்படுகிறது இயக்க பவர் கெயின் அல்லது எளிமையான பவர் கெயின் ஜிபி என நான் இதை அழைக்க முடியும் இந்த ஜிபி பளுவுக்கு அளிக்கப்படும் திறன் வகுத்தல் நெட்வொர்க்கிற்கு அளிக்கப்படும் திறன் என்பதற்கு சமம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் அது இந்த பகுதி உள்ளதாகும் இதை நான் பி வகுத்தல் மற்றும் பிஇன் என எழுதலாம் பிஎல் என்பது பளுவை அடையும் நிகர திறன் இது நிகழ்வு திறன் கழித்தல் பிரதிபலிப்பு திறனாகும் பிஇன் என்பது நெட்வொர்க்கை அடையும் நிகர திறன் அதாவது இந்த நெட்வொர்க்கின் உள்ளீட்டில் அல்லது இந்த பெருக்கியின் உள்ளீட்டில் வழங்கப்படுவதாகும் நிகர திறன் என்பது நிகழ்வு திறன் கழித்தல் பிரதிபலிப்பு திறனாகும் இது நெட்வொர்ககிற்கு உள்ளீடாகும் மேலும் அது பிஇன் என குறிக்கப்படுகிறது எனவே இதுதான் ஜிபி ன் வரையறையாகும் பின்னர் என்னிடம் ஜிஏ என்று அழைக்கப்படும் மற்றொரு வரையறை உள்ளது எனவே இது எனது நெட்வொர்க் இதன் மேல் உள்ள ஜிஏ ஆனது நெட்வொர்க்கில் இருக்கும் திறன் வகுத்தல் மின்மூலத்தில் இருக்கும் திறன் என வழங்கப்படுகிறது எனவே இது பிஏவிஎன் வகுத்தல் பிஏவிஎஸ் க்கு சமம் எனவே பிஏவிஎன் என்பது நெட்வொர்க்கிலிருந்து கிடைக்கும் திறன் இதன் பொருள் நெட்வொர்க்கால் பளுவுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச திறன் பிஏவிஎஸ் என்பது மூலத்திலிருந்து கிடைக்கும் திறன் இது அடிப்படையில் மின்மூலத்திலிருந்து பெறக்கூடிய அதிகபட்ச திறனை குறிக்கிறது இறுதியாக நான் முன்பு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை குறிப்பிட்டுள்ள ஜி டி என்பது பளுவுக்கு வழங்கப்படும் திறன் வகுத்தல் மின்மூலத்தில் இருக்கும் திறன் எனவே இது சில நேரங்களில் பிஏவிஎன் என எழுதப்படலாம் மன்னிக்கவும் இது பிஎல் வகுத்தல் பிஏவிஎஸ் ஆகும் ஏனென்றால் கெயினை பற்றி நாம் குறிப்பிடும்போது இது உண்மையில் மிக முக்கியமானது ஏனென்றால் கெயினை பார்க்கவும் கெயின் என்று குறிப்பிடும் போது இதன் பொருள் என்னவென்றால் பளுவுக்கு வழங்கப்படும் மொத்த திறன் எல் வகுத்தல் மூலத்துக்கு வழங்கப்படும் மொத்த திறன் ஆகும் இதைதான் நாம் கவனிக்க வேண்டியது நம்மிடம் ஒரு மின்மூலமும் பளுவும் இருந்தால் உண்மையில் எவ்வளவு திறன் பளுவுக்கு சென்றுள்ளது என்பதையும் மின்மூலத்திலிருந்து எவ்வளவு திறன் முதலில் கிடைத்தது என்பதையும் அளவிடுகிறோம் அதனால்தான் இது பவர் கெயினின் நடைமுறை மற்றும் மிகவும் பயனுள்ள வரையறையாகும் ஆனால் இந்த ஜி டிக்கான வெளிப்பாட்டை நாம் பெறும்போது நாம் காணும் சிக்கல் யாதெனில் இதில் சில பதங்கள் உள்ளது இது ஒரு நெட்வொர்க்கை முழுமையாக ஜி யுடன் வடிவமைப்பதை கடினமாக்குகிறது எனவே ஜி டியை மனதில் கொண்டு வடிவமைப்போம் ஆனால் சில எளிமைப்படுத்தல்களுடன் இதை பின்னர் பார்ப்போம் இப்போது இந்த பவர் கெயின் சமன்பாடுகளை சிக்னல் ஃபுளோ கிராப்பிலிருந்து பெறலாம் ஏனெனில் இவை ஒன்றும் இல்லை எடுத்துக்காட்டாக பிஎல் என்பது நிகழ்வு திறன் கழித்தல் பிரதிபலித்த திறன் தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே சிக்னல் ஃபுளோ கிராப்பை பயன்படுத்தி முந்தைய தொகுதியில் நாம் பகுப்பாய்வு செய்ததைப் போலவே இவை பகுப்பாய்வு செய்யப்படலாம் நீங்கள் அதை ஒரு பயிற்சியாக செய்யலாம் அல்லது இந்த பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கோன்சலஸின் புத்தகத்தை படிக்கலாம் இந்த பாடத்திட்டத்திற்கான பாடத்திட்டத்தில் உள்ள கில்லர்மோ கோன்சலஸின் மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர் பெருக்கிகள் புத்தகத்தின் சமீபத்திய பதிப்பை சரிபார்க்கவும் மேலும் இந்த கெயின் படங்களுக்கான படிநிலைகளை பார்க்கலாம் நான் இங்கு இறுதி முடிவுகளை மட்டும் கொடுக்கிறேன் எனவே இந்த ஜி டி இந்த எக்ஸ்பிரேஷனால் வழங்கப்படுகிறது மற்றும் ஜிஏ அல்லது கிடைக்கக்கூடிய பவர் கெயின் இந்த எக்ஸ்பிரேஷனால் வழங்கப்படுகிறது இப்போது ஜி யைப் பார்ப்பதில் என்ன பிரச்சினை என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் இந்த காமா இந்த பதத்தை விட்டு வெளியேறுகிறது ஆனால் காமா அவுட் என்பது காமா எஸ் இன் செயல்பாடாகும் உதாரணமாக இங்கே நான் காமா அவுட்டு க்கான எக்ஸ்பிரேஷனை எழுதியுள்ளேன் ஏனெனில் காமா அவுட் காமா எஸ் ன் செயல்பாடாகும் நாம் அடைய வேண்டிய ஜி யின் சில மதிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நாம் நமது காமா எல்ஐ வடிவமைக்கிறோம் பின்னர் நமது காமா எஸ்ஐ வடிவமைக்கிறோம் இப்போது நான் காமா எஸ்ஐ வடிவமைத்தவுடன் நான் காமா அவுட்டை நிர்ணயிக்க வேண்டும் நான் காமாஅவுட்டை நிர்ணயித்தால் இங்கே கவனிக்கவும் காமா அவுட் அதிகபட்ச கெயின் பரிமாற்றத்திற்கான காமா எல் ன் இணைஎண்ணாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் சாத்தியமில்லை நான் காமா எஸ்ஸை நிர்ணயித்த பின்னர் நான் காமா அவுட்டை நிர்ணயிக்கிறேன் பின்னர் காமா அவுட்டின் மதிப்பின் அடிப்படையில் காமா எல் ஐ நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றை நான் எந்தவொரு நிபந்தனை இல்லாமல் நிர்ணயிக்க முடியாது இதுதான் இந்த ஜிடி எக்ஸ்பிரேஷனின் முக்கிய பிரச்சினை இப்போது ஜி க்கு ஒரு மாற்று எக்ஸ்பிரஷன் உள்ளது அதில் எனக்கு காமா அவுட் பதிலாக காமா இன்உள்ளது ஆனால் காமா எல் க்கு பதிலாக காமா எஸ் காமா எஸ் க்கு பதிலாக காமா எல் உள்ளது அங்கு காமா இன் அடிப்படையில் ஒரு ஒத்த எக்ஸ்பிரஷன் உள்ளது காமா இன் ஐ சரிசெய்தால் கேம் நாம் ஆர் எல் அல்லது இந்த மின்மறுப்பை சரிசெய்கிறோம் காமாவை சரிசெய்தவுடன் பொருத்தத்திற்கு நாம் காமா எஸ் ஆனது காமா இன் இணைஎண்ணுக்கு சமமாக நாம் கொண்டுள்ளோம் மறுபுறம் ஜி பியின் எக்ஸ்பிரஷன் ஜி முற்றிலும் காமா இன் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் செயல்பாடாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது காமா இன் என்பது காமா எல் ன் செயல்பாடாகும் எனவே இந்த ஜி முற்றிலும் காமா எல் ன் செயல்பாடாகும் இது முழுமையாக காமா எல் இன் செயல்பாடாக இருப்பதால் காமா எஸ் அல்லது ஆர்எஸ் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை ஜிஏ க்கான விஷயமும் இதுதான் இந்த ஜி பியின் மறுதலையாக நடைபெறுகிறது என்றால் இது காமா அவுட் கொண்ட காமா எஸ் ஐப் பொறுத்த எக்ஸ்பிரஷன் ஏனெனில் ஜிஏ க்கான எக்ஸ்பிரஷனில் காமா எஸ் மற்றும் காமா அவுட் மட்டுமே இருப்பதால் இந்த ஜிஏ இது முற்றிலும் காமா எஸ் இன் செயல்பாடாகும் எனவே ஆர் எல் மீது நமக்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை எனவே நாம் எந்தவொரு நிபந்தனையும் இன்றி ஆர்எல் மற்றும் இசட்எஸ் ஐ நிர்ணயிக்க முடியும் எனவே ஜிஏ ஜிடி மற்றும் ஜிபி ஆகிய 3 பதங்கள் இருப்பதைக் கண்டோம் ஜிபி முற்றிலும் காமாஎல் ன் செயல்பாடு ஜிஏ என்பது காமா எஸ் ன் செயல்பாடு மற்றும் ஜிடி என்பது காமா எஸ் மற்றும் காமா எல் இரண்டின் செயல்பாடாகும் உண்மையில் ஜிஏ பளு மின் மறுப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட அவ்வாறான பெருக்கிகளை வடிவமைக்க பொருத்தமானது ஆனால் பொருத்தமான வடிவமைப்பு அளவுருக்களைப் பெற காமா எஸ் ஐ மாற்ற நம்மால் இயலும் எடுத்துக்காட்டாக குறைந்த இரைச்சல் பெருக்கிகளில் இரைச்சல் பெரும்பாலும் காமா எல் ஐ விட காமா எஸ் ஐ சார்ந்துள்ளது எனவே இரைச்சல் பெரும்பாலும் காமா எஸ் ஐ சார்ந்துள்ளது இங்கே காமா எல் என்பது ஏற்கனவே பெருக்கியின் வெளியீட்டு மின்மறுப்பு நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் கான் நாம் உகந்த இரைச்சல் உருவத்தைப் பெற காமா எஸ் ஐ மாற்ற முடியும் மறுபுறம் திறன் பெருக்கிகளை கருதினால் இந்த பெருக்கிகள் நிலைப்படுத்தபட்ட மூலம் உடையவை என்பதால் நாம் மூல காமா எஸ்ஸில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது ஆனால் பொருத்தமான பவர் கெயினை பெற காமா எல் ஐ வடிவமைக்க முடியும் இப்போது நான் சொன்னது போல் ஒரு பெருக்கியை வடிவமைப்பதற்கு ஜிற்றி பயனுள்ளதாக இல்லை என்றாலும் சில சிறப்பு நிகழ்வுகளை நாம் கருத்தில் கொள்ளலாம் அவற்றில் ஒன்று யூனிலேட்ரல் முறை என்று அழைக்கப்படுகிறது யூனிலேட்ரல் முறை என்றால் எஸ்12 0 க்கு சமம் மற்றும் இந்த அனுமானம் எஸ் க்கு சமமானதல்ல ஏனென்றால் பெரும்பாலான பெருக்கிகள் நேர்மாறான பரிமாற்றக் குணகம் உண்மையில் மிகக் குறைவாக உடையவை அது குறைவாக இருக்க வேண்டும் இல்லையெனில் திறன் திரும்பி சென்று கொண்டிருக்கும் வெளியீட்டிலிருந்து உள்ளீட்டிற்கு திறன் திரும்பிச் செல்வதை நாம் விரும்பவில்லை நாம் உள்ளீட்டில் இருந்து வெளியீட்டுக்கு திறன் செல்ல விரும்புகிறோம் வெளியீட்டிலிருந்து உள்ளீட்டிற்கு திறன் திரும்பிச் செல்வதை நாம் விரும்பவில்லை எனவே இது ஓரளவு செல்லுபடியாகும் அனுமானமாகும் இருப்பினும் பெரும்பாலான பெருக்கிகளில் இது மிகவும் குறைவாக இல்லை அது 0ஆக அல்ல ஆனால் அது குறைந்த மதிப்பு ஆனால் இந்த அனுமானத்தை உருவாக்குவதன் மூலம் நாம் சிலவற்றைப் பெறுகிறோம் இது வடிவமைப்பாளரின் வடிவமைப்பை மிகவும் எளிதாக்குகிறது அது எவ்வாறு எளிதாக்குகிறது ஏனென்றால் இப்போது ஜி டிக்கான எக்ஸ்பிரஷன் 1 கழித்தல் எஸ்22 காமா எஸ்எல் ஆகியவற்றின் முழு வர்க்கமாக மாறும் இப்போது நீங்கள் காமா அவுட் அல்லது காமா இன் ஆகியன இல்லை என்பதை இங்கே காணலாம் இது முற்றிலும் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் செயல்பாடாகும் எனவே இந்த பதங்கள் பவர் பதமாக கருதப்படலாம் நீங்கள் உண்மையில் இதை விரும்பினால் ஜிஎஸ் பெருக்கல் ஜி0 பெருக்கல் ஜிஎல்க்கு சமமாக எழுதலாம் ஜிஎஸ் என்பது சோர்ஸ் நெட்வொர்க் எஸ்21 மூலமான சோர்ஸ் பவர் இது உள்ளார்ந்த அல்லது இந்த எஸ் அளவுருக்கள் காரணமாக கிடைக்கும் கெயின் மற்றும் பளு நெட்வொர்க் காரணமாக கிடைக்கும் கெயின் ஜி காமா எஸ் எஸ்11 இணைஎண்ணுக்கு சமமாக மற்றும் காமா எல் எஸ்22 இணைஎண்ணுக்கு சமமாக இருக்கும்போது இந்த ஜிடி அதன் அதிகபட்ச மதிப்பாகும் இது ஜி யு அதிகபட்சம் என்று நான் அழைக்கிறேன் இந்த யு யூனிலேட்ரலை குறிக்கிறது எனவே இது 1 வகுத்தல்1 கழித்தல் எஸ்11 முழு வர்க்கம் எஸ்21 முழு வர்க்கம் ஆகியவற்றுக்கு சமமாக வருகிறது எனவே இது ஜிஎஸ் அதிகபட்சம் மற்றும் ஜி ஸ்மாக்ஸ் இந்த மதிப்புக்கு சமம் மற்றும் ஜிஎல்மேக்ஸ் இந்த மதிப்புக்கு சமம் எனவே இது யூனிலேட்ரல் வடிவமைப்பு முறை மற்றும் கெயின் வட்டங்களைப் பற்றி விவாதிக்கும்போது அவை காமா எஸ் அல்லது காமா எல் இன் லோகஸ் இது ஜிஎஸ் அல்லது ஜிஎல்லின் நிலையான மதிப்பைக் கொடுக்கும் வட்டங்கள் எனவே இது ஜிடி யு அல்லது யூனிலேட்ரல் கெயினை பற்றி விவாதித்த சமன்பாடு மற்றும் இந்த ஜி எஸ்ஸின் நிலையான மதிப்பைக் கொடுக்கும் காமா எஸ் இன் லோகஸ் இதேபோன்ற வட்டங்கள் காமா எல் இன் லோகஸ் இந்த ஜி எல் இன் நிலையான மதிப்பைக் கொடுக்கும் வட்டமாகவும் இருக்கும் பெருக்கி கெயின் வட்டங்களைப் பற்றி விவாதிக்கும்போது இதைப் பற்றி விவாதிப்போம் இப்போது ஒரு பெருக்கியின் நிலைத்தன்மை அம்சத்தைப் பற்றி ஆரம்பிக்கலாம் எனவே நிலைத்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் ஒரு நிலைத்தன்மையைக் கூறும்போது இதன் பொருள் நீங்கள் ஒரு பிணைக்கப்பட்ட உள்ளீட்டைக் கொடுத்தால் பிணைக்கப்பட்ட வெளியீடு கிடைக்க வேண்டும் வெளியீட்டு பெருக்கிகள் தானகவே அதன் செறிவு மதிப்பை அடையும் அளவிற்கு தன்னைப் பெருக்கிக் கொண்டால் சுற்று நிலையானதாக இருக்காது இதேபோல் நீங்கள் ஒரு உள்ளீட்டைக் கொடுத்தால் வெளியீடு மிகவும் குறைவாகி விட்டால் அதாவது அதனை தானாகவே தக்கவைத்துக் கொள்ளவில்லை எனில் அது நிலையற்ற மின்சுற்று எனவே நிலையான சுற்று என்பது நீங்கள் கான் அந்த சுற்றுக்கு தொடர்ச்சியான உள்ளீட்டைக் கொடுக்கும் போது வெளியீடும் தொடர்ச்சியாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் அது அதிகமாக ஒளிரக்கூடாது அது மங்களாகவும் தெரியக்கூடாது நீங்கள் ஒரு கூறை செயலற்று கூறு என்றால் அதில் மெய் மின்தடை மின்மறுப்பின் மெய்பகுதியை நேர்மதிப்பாக கொண்டால் அந்த கூறு எப்போதுமே நிலையானது ஏனெனில் அந்த கூறு செயலற்ற சாதனமாகும் ஆகவே பளு இசட்எல் உடன் ஒரு பெருக்கி இருந்தால் இசட்எஸ் கூட்டல் இசட் ன் மெய்பகுதி 0 ஐ விட அதிகமாகவும் இசட்எல் கூட்டல் இசட்அவுட் மெய் பகுதி இசட்இன் 0 ஐ விட அதிகமாக அனைத்து அதிர்வெண்களுக்கும் இருந்தால் அத்தகைய ஒரு காண்ட் சுற்று நிபந்தனையின்றி நிலையானது என்று கூறப்படுகிறது சிறிது நேரத்தில் அன்கண்டிஷனல் ஸ்டேபிளிட்டியின் நிலைக்கு வருவோம் இந்த நிபந்தனைகளில் அதாவது சில இசட்இன் ஐக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இசட்எஸ் காரணமாக இசட்இன் க்கு எதிர்மறை மெய்பகுதி கொண்டு இருக்கும் அல்லது இசட்அவுட் தானே எதிர்மறை மெய் பகுதியைக் கொண்டிருக்கும் ஆனால் இசட்எஸ் மற்றும் இசட்எல் ஐச் சேர்ப்பதன் மூலம் இசட்எஸ் மற்றும் இசட்இன் தொகையின் மெய் பகுதி 0 ஆகிறது 0 ஐ விட அதிகமாகிறது பின்னர் அத்தகைய சுற்று நிலையானது என்று கூறப்படுகிறது இசட்எஸ் அல்லது இசட்எல் ன் மதிப்பு என்ன என்பதைப் பொருட்படுத்தாமல் ஒரு சுற்று எப்போதும் நிலையானதாக இருப்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது எனவே இசட்எஸ் அல்லது இசட்எல் ன் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் நிலையான ஒரு சுற்று நிபந்தனையின்றி நிலையானதாக கூறப்படுகிறது எனவே நிபந்தனையற்ற நிலைத்தன்மை என்ற நிலை நாம் இசட்இன் செயலற்றதாக கொள்ளும் போது ஆகும் அல்லது இசட்அவுட் தானாகவே செயலற்றதாக கொள்ளும் போது ஆகும் பிரதிபலிப்பு குணகங்களின் அடிப்படையில் இதே விஷயம் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே அனைத்து காமா எஸ் 1 க்கும் குறைவானது அல்லது காமா மாடுலஸ் காமா எஸ் அல்லது மாடுலஸ் காமா எல் 1 ஐ விடக் குறைவானது எனில் இது அடிப்படையில் காமா எல் மற்றும் காமா எஸ் ஆகியவற்றின் செயலற்ற மதிப்புகளைக் குறிக்கிறது காமா இன் மாடுலஸ் மற்றும் காமா அவுட் மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் சுற்று நிபந்தனையின்றி நிலையானது உங்களுக்கு ஒரு பெருக்கி அல்லது டிரான்சிஸ்டரின் எஸ் அளவுருக்கள் வழங்கப்பட்டால் அது நிபந்தனையின்றி நிலையானதா என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் கணித ரீதியாக மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளில் உள்ள குறிப்புகளை நீங்கள் திருப்பினால் நிச்சயமாக நான் முந்தைய ஸ்லைடில் சொன்னது போல் இசட்இன்ஐ கண்டுபிடிக்க முடியும் ஆனால் எஸ் அளவுருக்களைப் பொறுத்தவரை இந்த கே மற்றும் டெல்டாவில் ஒரு குறிப்பிட்ட அளவுரு உள்ளது இந்த சமன்பாட்டிலிருந்து கே ன் இந்த மதிப்பையும் இந்த சமன்பாட்டிலிருந்து டெல்டாவின் மதிப்பையும் கணக்கிட்டால் கே 1 ஐ விட அதிகமாகவும் டெல்டாவின் மட்டு 1 ஐ விடக் குறைவாகவும் இருந்தால் சுற்று நிபந்தனையின்றி நிலையானதாக இருக்கும் எனவே 3218 ஒரு சுற்றுவட்டத்தின் எஸ் அளவுருக்களைக் கொடுத்து நீங்கள் கே மற்றும் டெல்டாவை மதிப்பீடு செய்து கே 1 ஐ விட அதிகமாக இருக்கிறதா அல்லது டெல்டா மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் பின்னர் சுற்று நிபந்தனையற்ற நிலையானது சொல்ல முடியும் ஒரு மாற்று அளவுகோல் என்னவென்றால் கே 1 ஐ விட அதிகமாகவும் பி1 0 ஐ விட அதிகமாகவும் இருக்கிறது இங்கே பி1 இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது இப்போது இந்த சமன்பாடுகளின் ஆதாரத்தை நீங்கள் விரும்பினால் அது மீண்டும் கில்லர்மோ கோன்சலஸ் எழுதிய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செயலில் உள்ள சாதனங்களுக்கான இந்த பாடநெறிக்கான முதன்மை உரையாக இருக்கும் அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்க பரிந்துரைக்கிறேன் இது செயலற்ற சாதனங்கள் இது போசரின் மைக்ரோவேவ் இன்டக்கிரேடட் சர்கியூட்ஸ் ல் உள்ளது இந்த பகுதி செயலில் உள்ள சுற்றுகளின் பகுதி இது ஜி கோன்சலஸின் புத்தகத்தில் உள்ள ஒன்றாகும் இது போன்ற ஒரு மாற்று நிலைத்தன்மை அளவுகோல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காமாக்கள் இசட் அளவுருக்கள் அல்லது 3327 அளவுருக்கள் அல்லது கலப்பின அளவுருக்கள் வழியாக கே வரையறுக்கப்படுகிறது இப்போது நாம் கலப்பின அளவுருக்களை கொள்ளவில்லை இப்போது இசட் மற்றும் ஒய் அளவுருக்கள் என எடுக்கலாம் இந்த காமா இசட் மற்றும் ஒய் அளவுருக்களைக் குறிக்கிறது இப்போது இங்கே உண்மையான மதிப்புகளை நிச்சயமாக காமா பிரதிநிதித்துவப்படுத்தினால் இதை இசட் என கூறலாம் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இசட்11 மற்றும் இசட்22 ஆகியவை நேர்மறையான மெய் பகுதிகளைக் கொண்டுள்ளன கே ன் மதிப்பை நீங்கள் கணக்கிட்டு அது 1 ஐ விட அதிகமாக இருப்பதைக் கண்டால் சுற்று நிபந்தனையின்றி நிலையானது என்று நாம் கூறலாம் 1992 ஆம் ஆண்டில் ஒரு புதிய நிபந்தனை வழங்கப்பட்டது இந்த நிபந்தனை இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்பட்ட இந்த மதிப்பின் மதிப்பை நீங்கள் வெறுமனே கண்டறிந்தால் மற்றும் மியூவின் மதிப்பு 1 ஐ விட அதிகமாக இருந்தால் சுற்று நிபந்தனையின்றி நிலையானது என்கிறது மியூ இரட்டையானது இதற்கு பதிலாக சமன்பாட்டை நீங்கள் 1 மைனஸ் எஸ்22 மாடுலஸ் தொகுதியில் இருப்பதாக எழுதலாம் எனவே இந்த தொகுதியில் பல்வேறு பவர் கெயின்களை பற்றிய அடிப்படை வரையறைகளை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் மேலும் நிலைத்தன்மை தொடக்கத்தைப் பற்றி விவாதித்தோம் சுற்று நிபந்தனையின்றி நிலையானதாக இருக்க எப்போதும் தேவையில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இயக்க அதிர்வெண்கள் அல்லது அது வடிவமைக்கப்பட்ட இயக்க திறன்களுக்கு சுற்று நிலையானதாக இருக்க வேண்டும் நிபந்தனையின்றி நிலையானதாக மாற்றுவது அவசியமில்லை ஏனென்றால் நீங்கள் நிபந்தனையற்ற நிலைத்தன்மை வடிவமைப்புக்கு செலவிட்டால் அது இழப்புக்கு வழிவகுக்கும் அல்லது விரும்பத்தகாத இரைச்சல் அதிகரிக்கும் அல்லது அதிகரிக்கலாம் மறுபுறம் இயக்க அதிர்வெண்ணில் சுற்றை நிலைத்தன்மை கொள்ள செய்யலாம் இசட்எஸ் பிளஸ் இசட்இன் அல்லது இசட்அவுட் பிளஸ் இசட்இன் இசட்அவுட் பிளஸ் இசட்எல் செயலற்றதாக இருக்கும் நிலையில் நிலையானதாகவும் இருக்க முடியும் மின்சுற்று இயக்க புள்ளியில் இருந்தால் அது நிலையானதாக இருப்பதை உறுதிசெய்ய முடியும் அது போதும் உண்மையில் அடுத்த தொகுதியில் நிலையற்ற சுற்று எவ்வாறு நிலையானதாக இருக்கும் என்பதை நாம் விவாதிப்போம் மறுபுறம் இயக்க அதிர்வெண்ணில் இசட்எஸ் பிளஸ் இசட் அல்லது இசட்அவுட் மற்றும் இசட்இன் இசட்அவுட் மற்றும் இசட்எல் செயலற்றதாக இருக்கும் நிலையில் நிலையானதாகவும் இருக்க முடியும் சர்க்யூட்டின் இயக்க புள்ளியில் இருந்தால் அது நிலையானதாக இருப்பதை உறுதிசெய்ய முடியும் அது போதும் உண்மையில் அடுத்த தொகுதியில் நிலையற்ற சுற்று எவ்வாறு நிலையானதாக மாற்றப்படலாம் என்பதை நாங்கள் விவாதிப்போம்